கடந்த விரிவுரையில் சாஃப்ட்வேர் ஆக மாறியது என்று பார்த்தோம் பிறகு அது பொறியியல் அணுகுமுறையாக மாறுகிறது சாஃப்ட்வேர் இன் அனுபவங்கள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டன அதில் கிடைத்த தகவல்கள் மற்றும் அனுபவங்கள் ஆவணப்படுத்தப்பட்டன மேலும் அதற்கு அடிப்படை நுட்பங்கள் கொடுக்கப்பட்டது

ஆய்வு சாஃப்ட்வேர் உபயோகித்தார்கள் ஏனென்றால் அப்போது வேறெந்த உத்திகளும் இல்லை அவர்கள் அவர்களுடைய உட்கருத்தையே உபயோகித்தனர் அதுவே உருவாக்குதல் மற்றும் உட்புகுத்து முறை என அழைக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பிராப்ளம் ஏனென்றால் இவை அதிக எண்ணிக்கையிலான பிழைகளை கொண்டிருக்கும் இந்த உருவாக்குதல் மற்றும் உட்புகுத்துதல் முறையை திட்டம் சார்ந்து ஆவணப்படுதும்போது அதை வரைபடமாக காண்பிக்கலாம் பிராப்ளம் தேவைகள் நிவர்த்தி அடையும்வரை தொடர்ந்து செய்யப்படுகிறது இதுவே ஆய்வுமுறை உருவாக்கத்தில் படிமம் இப்படியே தொடரும் போது இந்த அடிப்படையான உருவாக்கத்திற்கும் பொறியியல் முறையிலான உருவாக்கத்திற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்வீர்கள் புதிய புரோகிராமர்கள் ஏ வெளிவரும் ஏன் இந்த ஆய்வு முறை உருவாக்கம் பெரிய அளவிலான செயல் திட்டங்களுக்கு பொருந்தாது ஆனால் சிரிய அளவிலான புரோகிராம்களுக்கு பொருந்தும் என்பதை ஆய்வு செய்ய முயற்சிப்போம் இந்த ஆய்வு நடைமுறையில் உள்ள தவறுகள் என்ன இந்த வரைபடத்தை புரிந்து கொள்ளுங்கள் ப்ரோக்ராம் பல மாதங்களை எடுத்துக்கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பிறகு இந்த ஆய்வு முறை நிலை குலைகிறது நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு இந்த ஆய்வு முறையை உங்களால் தொடர முடியாது அந்த இடத்திலே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதை விட பத்து மடங்கு நேரம் எடுத்துக் கொள்ளும் அதற்கு நூறு அல்லது ஆயிரம் மடங்கு நேரம் தேவைப்படாது இங்கும் ஒரு இயந்திரம் இருந்தால் அதற்கு பிராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு அடிப்படையை ஞாபகத்தில்கொள்ள வேண்டும் இந்த ஆய்வு முறையில் முயற்சி மற்றும் நேரம் ஆகியவை அதிவேகமாக உயர்கின்றன ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகவே இருக்கும் பொதுவாகவே ஒரு கேள்வி எழும் இந்த ஆய்வு முறையில் உள்ள தவறு என்ன ஏன் விலை முயற்சி மற்றும் நேரம் ஆகியவை அதிவேகமாக உயர்கின்றன மேலும் குறிப்பிட்ட அளவுக்குப் பிறகு உடைகிறது வேறு அறிகுறிகள் என்னவென்றால் ஆய்வு முறையில் உருவாக்கப்படும் ப்ரோக்ராம்கள் கொள்கையை உபயோகிக்கும் போது இந்த ஆய்வு முறையை குழு அடிப்படையான உருவாக்கங்களுக்கு பயன்படுத்துவது சுலபம் இது ஒரு அடிப்படை கேள்வியே ஏன் ஆய்வு முறையில் முயற்சி நேரம் மற்றும் விலை அதி வேகமாக உயர்கிறது மற்றும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் க்கு உதவி செய்கிறதா இது ஒரு அடிப்படை கோட்பாடு அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதற்க்கு உதவி செய்கிறது ஆனால் ஆய்வு முறை அவ்வாறு இல்லை இதைப் புரிந்துகொள்வதற்கு நீங்கள் மனிதனின் அறிவாற்றல் பொறிமுறையை புரிந்து கொள்ள வேண்டும் மில்லரின் பகுதியில் உங்களால் ஒரு விஷயத்தை பல மாதங்களுக்கும் வருடங்களுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் மனிதனின் நினை வாற்றல் பொறிமுறையும் வேலைத்திறனை பார்ப்போம் இந்த கடிகாரத்தை பாருங்கள் இது 1010 காட்டுகிறது இன்றைய நாளில் இன்னும் எத்தனை மணி நேரங்கள் மீதம் இருக்கின்றன மனித மூளை எப்படி வேலை செய்யும் என்றால் காலை 10 மணி என்பதை ஷாட் ட்டாம் மெம்மரி பகுதியில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்பதை பதிய வைக்கும் பிறகு 24 க்கும் 10 க்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க மனக்கணக்கு போடும் அதாவது 14 மணி நேரம் அல்லது 13 மணிநேரம் 50 நிமிடங்கள் இதை ஒரு வரைபடத்தில் காண்பித்தோம் ஆனால் ல்லாங் ட்டாம் மெம்மரி விஷயங்களை கொண்டிருக்கும் இப்படி இருக்க குறைந்த கால நினைவாற்றல் ஒரு சில விஷயங்களையே நினைவில் கொள்ளும் கடிகாரத்தை பார்த்து இவைகள் நீண்டகால நினைவாற்றலிலும் குறுகிய கால நினைவாற்றலிலும் எதையோ பதியப்படுகின்றன இவை செயலாக்க மையத்துக்கு கொண்டுவரப்பட்டு அங்கு கணக்குகள் போட முடிகிறது மற்றும் அதற்கான விடை கிடைக்கிறது குறைந்த கால ஞாபகம் என்பது என்ன அதில் எதை ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும் எவ்வளவு காலத்திற்கு ஷாட் ட்டாம் மெம்மரி பகுதியில் இருப்பது அந்த விஷயத்தை பொருத்தது அதன் காலக்கெடு மிகக்குறைவே பொதுவாக பத்து வினாடிகளே ஆனால் நினைவாற்றல் மறுசுழற்சி மூலம் சிலர் விஷயங்களை நீண்ட நேரம் நினைவில் வைத்துக்கொள்ள முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் சில பொருட்கள் வாங்க கடைவீதிக்கு செல்கிறீர்கள் என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்கிறீர்கள் எனவே நாம் நம்முடைய ஷாட் ட்டாம் மெம்மரி பகுதியை மறுசுழற்சி செய்கிறோம் சாஃப்ட்வேர் மெமரி இதற்கு இடையில் தொடர்பு இருப்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இதேபோல் ஒரு வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை எனில் தனித்தனி ஐட்டங்கள் ஆகவே கருதப்படும் அந்த எழுத்துக்களின் இடையில் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது ஒரு அர்த்தத்தை குறிக்கும் ஆனால் அது ஒரு ஐயிட்டமாகவே கருதப்படும் ஒரு வாக்கியம் ஒரு ஐட்டமே ஒரு கதையும் ஒரு ஐட்டம்மே மற்றும் ஒரு படமும் ஒரு ஐட்டமே அவை குறைந்த கால ஞாபகப் பகுதியில் ஒரு இடத்தையே ஆக்கிரமிக்கின்றன நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வது பற்றிய முடிவு என்னவென்றால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் விஷயங்கள் மற்றும் அவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை உங்களால் உருவாக்க முடியுமானால் அவற்றை நினைவில் வைத்துக்கொள்வது சுலபமாகிறது இந்த செயல்முறை தொகுத்தல் எனப்படும் தொகுத்தலைப் பற்றிய ஓர் உதாரணம் ஒருவர் உங்களிடம் 110010101001 என்ற எண்ணை ஞாபகம் வைத்துக்கொள்ளும்படி கேட்கிறார் இதை ஞாபகம் வைத்துக்கொள்ள நீங்கள் திணறுவீர்கள் ஏனென்றால் இதில் நிறைய எண்கள் இருக்கின்றன மற்றும் இதற்கு இடையிலான தொடர்பு கண்கூடாக இல்லை ஆனால் இந்த எண்களை 3 எண்கள் கொண்ட குழுக்களாக பிரித்து அக்டல் மட்டுமே நினைவில் கொள்ளும் நீங்கள் எந்த அளவிற்கு விஷயங்களுக்கு இடையிலான தொடர்பை அமைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் சுலபமாக அமைகிறது இதுவே தனித்தனியே இருக்கும் விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் தொகுத்தல் முறை ஷாட் ட்டாம் மெம்மரி இருக்கிறது

சில நிமிடங்களுக்குப் பிறகு அதை உங்களால் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடிகிறது ஆனால் பல நாட்களுக்குப் பிறகு அது உங்கள் ஞாபகத்தில் இருக்காது ஷாட் ட்டாம் மெம்மரி பகுதியின் திறன் ஏழு என்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதே காரணம் ஒரு தகவலில் 7 ஐட்டங்களுக்கு மேல் இருந்தால் அதை புரிந்து கொள்வதும் நினைவில் வைப்பதும் மிகவும் கடினம் ஒரு ப்ரோக்ராமை கட்டமைப்புக்கு உபயோகப் படுத்தப்பட்டிருக்கும் இதைப் புரிந்துகொள்வது மனித மூளைக்கு மிகவும் கடினமாக இருக்கும் ஒரு ப்ரோக்ராமில் கடினத்தன்மையை எவ்வாறு சரி செய்கிறது என்ற கேள்வி எழுகிறது இயந்திரத்திற்கு குறைந்த கால நினைவாற்றல் என்ற ப்ராப்ளம் ஆகும்

ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புரிந்துகொள்வதற்கும் முடிப்பதற்கும் அதிக முயற்சி தேவைப்படுகிறது ஆற்றலின் ஏழு என்ற வரம்பில் இருந்து வெளிவருவதற்கு இரண்டு பெரிய நுட்பங்கள் உபயோகப்படுகின்றன இந்த இரண்டு முக்கிய கோட்பாடுகளும் ஏறக்குறைய அனைத்து உத்திகளிலும் உபயோகிக்கப்படுகிறது ஒன்று அப்ஸ்டிரேக்ட்ஸன் என்று கூறப்படுகிறது கடினத்தன்மையை கையாள்வதற்காக இந்த இரண்டு அடிப்படை விதிகளைப் பற்றி ஆராய்வோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கொள்கைகளிலும் உபயோகிக்கப்படுகிறது அப்ஸ்டிரேக்ட்ஸன் உருவாக்கம் என அறியப்படுகிறது நீங்கள் ஒரு பெரிய கட்டிடத்தை உருவாக்குவதாக வைத்துக் கொள்வோம் அது பார்ப்பதற்கு எப்படி அமையும் நீங்கள் அதைப் பற்றிய ஒரு சில விஷயங்கள் அதாவது அதன் உறுதி சுவற்றின் பருமன் உள்கட்டமைப்பு ஆகியவற்றை புறக்கணிப்பீர்கள் உங்கள் கவனம் அதன் முன்பக்க தோற்றத்திலேயே இருக்கும் அந்த கட்டிடத்தின் முன் பக்க காட்சியை உருவாக்குவதற்கு மற்ற விஷயங்களை புறக்கணிக்கலாம் அதேபோல் அந்த கட்டிடத்தின் தளத்திற்கான வரைபடத்தை உருவாக்கும்போது உங்கள் கவனம் அதிலேயே இருக்கும் மற்ற விஷயங்கள் அதாவது அதன் அமைப்பு எப்படி வரும் அந்த சுவற்றின் தடிமன் எவ்வாறு இருக்கும் போன்ற மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டியதில்லை ஒரு அறையின் நீள அகலங்களை பார்க்கும்போது நீங்கள் அந்த அறை எங்கே அமைகிறது அதற்கு எவ்வளவு வெப்பம் வருகிறது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் மற்ற முக்கியமில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பீர்கள் ஒவ்வொரு ப்பிராப்லத்திற்கும் உருவாக்க வேண்டும் இது அதன் கடினத்தன்மையை கையாளுவதற்கு உகந்த வழி அப்ஸ்டிரேக்ட்ஸன் பற்றிய பிற விஷயங்களையும் பார்க்கப்போகிறோம்